எனவே எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸில் யூனிக்னஸ் தேற்றத்தின் விவாதத்துடன் நம்முடைய பாடத்தை தொடருவோம் எனவே யூனிக்னஸ் தேற்றத்தின் விவரங்களுக்குச் செல்வதற்கு முன் யூனிக்னஸில் நாம் ஆர்வம் காட்டுவதற்கு நடைமுறைக் காரணம் உள்ளது நான் ஒரு நடைமுறை சூழ்நிலையை எடுத்துக்கொள்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு ஆண்டெனா இந்த அறையில் பொருத்தப்பட்டிருக்கிறது அதனுடைய கதிர்வீச்சு அந்த அறை முழுவதும் உள்ளது இந்த பாடத்தை எடுத்த ஒருவரால் அங்குள்ள புலம் என்ன என்று கணக்கிடுமாறு கேட்கப்படுகிறீர்கள் இப்போது நீங்கள் அதைச் செய்கிறீர்கள் பதில் தனித்துவமாக இருக்கவில்லை என்றால் கணக்கீட்டைச் செய்வதன் பயன் என்னவென்று உங்களுக்குத் தெரியும் எனவே நாம் நன்றி செலுத்தும் எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸில் மிகவும் சக்திவாய்ந்த ஒரு தேற்றம் உள்ளது இது சில நிபந்தனைகளின் கீழ் நமது உழைப்பு கணக்கீடுகளுக்குப் பிறகு நாம் பெறும் பதில் தனித்துவமானது உறுதி கூறுகிறது எனவே அது முழு பயனுள்ளது எனவே தேற்றத்தின் அறிக்கை பின்வருமாறு உள்ளது எனவே புலம் மற்றும் புலம் மூலம்J ஆதாரங்களால் உருவாக்கப்பட்ட E மற்றும் H ஐப் பற்றி பேசுகிறேன் என்று கூறுகிறது எனவே இங்கே சில கொள்ளளவுகளை எடுத்து சில கரண்ட் மூலங்களை இங்கே J இல் வைப்போம் இது E H என்ற புலத்தை உருவாக்கப் போகிறது எனவே தேற்றம் என்ன சொல்கிறது நான் ஒரு மூலம் J ஐ எடுத்துக் கொண்டால் ஒரு லாசி கொள்ளளவு V க்குள் இந்த மூன்று நிபந்தனைகளில் ஏதேனும் ஒன்றின் கீழ் புலங்கள் தனித்துவமானது இது இந்த மூன்று நிபந்தனைகளில் ஒன்றல்ல எனவே இந்த மூன்று நிபந்தனைகள் என்ன எனவே இந்த கொள்ளளவுக்கு சில மேற்பரப்பு S உள்ளது இந்த மேற்பரப்பில் E டான்ஜென்ஷியல் என்று கூறுகிறது S எல்லாவற்றிற்கும் மேலாக E டான்ஜென்ஷியல் என்று எனக்குத் தெரியும் என்று வைத்துக்கொள்வோம் அது குறிப்பிடப்பட்டால் ஒரு கணக்கீட்டின் விளைவாக நீங்கள் பெறும் புலன்கள் அவை தனித்துவமானவை வேறு எந்த தீர்வும் சரியில்லை அடுத்த நிபந்தனை அனலாகஸ் ஆக இருக்கிறது ஏனென்றால் E மற்றும் H புலங்களுக்கு இடையில் ஒரு வகையான சமச்சீர்நிலை இருப்பதைக் கண்டோம் எனவே இந்த உங்களுக்குத் தெரியாவிட்டால் S இன் அனைத்து உங்களுக்கு தெரிந்திருந்தால் புலம் தனித்துவமானது பின்னர் நிச்சயமாக மூன்றாவது விருப்பம் என்பது ஒரு நேர்கோட்டு கலவையாகும் இது நீங்கள் எனக்கு ஒரு பகுதியிலும் அதற்கு மேல் கொடுக்கும் மீதமுள்ள பகுதி எனவே இந்த நிபந்தனைகளில் கீழ் நீங்கள் பெறும் புலம் தனித்துவமானது எனவே நீங்கள் ஒரு CEM சிக்கலை அணுக விரும்பினால் நீங்கள் எல்லையில் உள்ள டான்ஜென்ஷியல் E புலங்களை குறிப்பிட வேண்டும் இந்தச் சமன்பாடுகளைத் தீர்ப்பதற்கு நீங்கள் எந்த நடைமுறையைப் பயன்படுத்தினாலும் நாங்கள் உங்களுக்கு ஒரு தனித்துவமான தீர்வைத் தருவோம் என்று உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படும் இப்போது இதைப் போன்ற ஒரு ஆண்டெனாவை இங்கே வைத்திருக்கிறேன் என்று நினைத்து நீங்கள் கேட்கலாம் அது காலியான இடம் அங்கு எதுவும் இல்லை எனவே இந்த விஷயத்தில் புலங்கள் தனித்துவமாக இருக்கும் அது இன்டெர்ஸ்டெல்லர் இடைவெளியின் நடுவில் எங்கும் எல்லை இல்லை இந்த ஆண்டெனாவிலிருந்து நீங்கள் பெறும் புலங்கள் நான் இங்கு மின்னோட்டத்தைக் குறிப்பிட்டுள்ளேன் என்று வைத்துக்கொண்டு அவை தனித்துவமாக இருக்குமா பதில் ஆம் ஆகையால் மாணவர் எல்லைக்கு ஒரு முடிவிலி உள்ளது எல்லைக்கு முடிவிலி உள்ளது இது பிஸிக்கல் புலம் என்பதால் அது எப்போதும் செல்ல முடியாது எனவே அற்பமாக மற்றும் என்பது 0 எனவே இந்த விஷயத்தில் நான் மற்றும் முடிவிலி 0 என்று கூட யோசிக்காமல் மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளேன் எனவே இந்த விஷயத்தில் புலங்கள் தனித்துவமாக இருக்கும் எனவே இந்த எடுத்துக்காட்டில் இன்னும் கொஞ்சம் விரிவாகக் கூறினால் இது ஒரு மூடிய கொள்ளளவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் வேறொரு வகையான கொள்ளளவுக் காணலாம் அது இது போன்றது இது கொள்ளளவு என்று சொல்லலாம் இங்கு ஒரு கரண்ட் ஆதாரம் J உள்ளது இது கொள்ளளவு V இங்கே எல்லை இல்லை இந்த எல்லைகள் எல்லையற்றவை நான் பகுதி V பற்றி பேசுகிறேன் எனவே இப்போது எந்த மேற்பரப்பில் புலங்கள் தனித்துவமாக இருக்க நான் என்ன குறிப்பிட வேண்டும் எனவே இது S முடிவிலி மற்றும் இது S எனவே மேற்பரப்புகள் எந்த கொள்ளளவை கட்டுப் படுத்தினாலும் இந்த தேற்றம் இங்கே உள்ளது எனவே இந்த கொள்ளளவு V க்கு மேற்பரப்புகள் S இன்பினிடி ஒரு மேற்பரப்பு மற்றும் S மற்றொரு மேற்பரப்பு S இன்பினிடி எல்லையற்ற தூரத்திலுள்ள புலங்கள் பிஸிக்கலி அவை 0 க்கு செல்லும் எனவே டான்ஜென்ஷியல் புலங்கள் முடிவில்லாதவை என்று எனக்குத் தெரியும் இந்த எல்லையில் உள்ள டான்ஜென்ஷியல் புலங்கள் என்னவென்று நான் உங்களுக்குச் சொல்ல வேண்டும் பின்னர் இவை குறிப்பிடப்பட்டவுடன் எனது கணக்கீட்டைத் தொடர முடியும் ஏனென்றால் எனது பதில் தனித்துவமானது எனவே இதற்கு மிக எளிய எடுத்துக்காட்டு இந்த கொள்ளளவு ஒரு திடமான உலோகமாகும் எனவே சரியான உலோகம் இன் புலம் 0 ஆக இருக்கும் எனவே எனக்கு இதுபோன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டவுடன் இந்த கொள்ளளவில் ஒரு புலங்கள் இருப்பதை நான் அறிவேன் நாங்கள் தனித்துவமானவர்களாக இருப்போம் ஒரு எளிய எடுத்துக்காட்டு எனவே இந்த யூனிக்னஸ் தேற்றம் தெளிவாக உள்ளது இந்த லாசி கொள்ளளவு V ஏன் என்று நீங்கள் கேட்கலாம் ஏன் கொள்ளளவு V லாசி ஆக இருக்கிறது என்று கேட்கலாம் இந்த ஊடகத்தில் எந்த இழப்பும் இல்லை என்றால் என்ன எனவே அதற்கான பதில் தேற்றத்தின் அறிக்கையிலிருந்து மட்டும் தெளிவாகத் தெரியவில்லை வீட்டுப்பாடதில் ஒரு சிறிய பயிற்சியை நாங்கள் செய்வோம் அங்கு நீங்கள் அதைச் செய்ய முடியும் நீங்கள் மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளை எடுத்து அவற்றை சில அளவுகளில் தீர்க்கும்போது இந்த தேற்றத்திற்கு சில சிறிய அளவிலான இழப்புகளை நீங்கள் குறிப்பிட வேண்டும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் நடைமுறையில் இந்த இழப்பு மிகவும் சிறியதாக இருக்கலாம் எனவே நீங்கள் அதை இழப்பற்ற அளவைப் போல திறம்பட நடத்த முடியும் இலவச இடம் இழப்பற்றது என்று நாங்கள் கூறினாலும் காற்று கூட அதன் இழப்பற்றது என்று நாங்கள் கூறுகிறோம் ஆனால் உண்மையில் அதில் சில சிறிய அளவிலான இழப்புகள் இருக்கலாம் இது இந்த தேற்றத்தை பொருந்தக்கூடிய கேள்வியாக இருக்க அனுமதிக்கிறது மாணவர் எனவே புலம் தனித்துவமாக இல்லாதபோது ஒரு முன்மாதிரி வைக்கலாம் என்று நாம் சொல்ல முடியுமா எனவே இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் புலங்களின் தேற்றத்தின் யூனிக்னஸ் பற்றி எந்தவொரு அறிக்கையையும் நாம் செய்ய முடியாது எனவே நீங்கள் குறிப்பிடாத அல்லது முழு எல்லைக்கு மேலான எடுத்துக்காட்டுகளை நீங்கள் உருவாக்க முடியும் அவ்வாறான நிலையில் நீங்கள் கொடுத்த பகுதி தகவல்களை பூர்த்தி செய்யும் பல தீர்வுகளை நீங்கள் பெறலாம் மாணவர் அனுப்பும் தேற்றம்சார்ஜ் அடர்த்தி பற்றி பேசுமா சார்ஜ் அடர்த்தி எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நாங்கள் கரண்ட் களைப் பற்றி மட்டுமே பேசும் ஒரு விஷயத்தை கையாளுகிறோம் எனவே எலக்ட்ரோடைனமிக்ஸ் பற்றி பேசுகிறோம் எலக்ட்ரோஸ்டேடிக்ஸ் பற்றி அல்ல ஆனால் ஒரு தேற்றம் அந்த விஷயத்திலும் நீட்டிக்கப்படலாம் மாணவர் நிலையான சார்ஜ் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆமாம் இதில் நாம் நிலையானது உடன் தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டோம் உண்மையில் கிரிஃபித்ஸைப் நிலையான சார்ஜ் பற்றி ஒரு நல்ல கலந்துரையாடல் வைத்துள்ளார் ஒரு நிலையான சார்ஜ் அங்கே உட்காரப் போவதில்லை அது மற்றொன்றுக்கு மேலே எங்காவது பறந்து விடும் எந்த புலகம்ளும் இல்லாத இடத்தில் அது நிரந்தரமாக உட்கார்ந்திருக்கும் எனவே ஆண்டெனா ஆண்டெனா வின் ரேடார் குறுக்குவெட்டு பற்றி நீங்கள் நினைக்கும் போது நாங்கள் நடைமுறையில் பேசுகிறோம் சார்ஜ் பிரச்சினை மிகவும் பொருத்தமானது அல்ல என்பது உங்களுக்குத் தெரியும் அந்த சார்ஜ் அனைத்தும் அவை நகரத் தொடங்கியவுடன் அவை கரண்ட் ஆக மாறும் நாங்கள் ஏற்கனவே கரண்ட்டை கையாளுகிறோம் எனவே இது யூனிக்னஸ் தேற்றத்தைப் பற்றியது